இது பொதுவான சோர்ஸ் ஆம்ப்ளிபையர் க்கு சமமான சிறிய சிக்னல் ஆகும் இது C 1 மற்றும் C 2 ஆகிய இரண்டு கெபாசிட்டர்ஸ் கொண்டுள்ளது இதற்கு முன்பாக C 1 மற்றும் C 2 இரண்டும் பெரியதாக இருக்கும் என்று கருத்தில் கொண்டு பகுப்பாய்வை செய்தோம் இது மிகவும் பெரியதாக இருந்தால் அவை ஷார்ட் சர்க்யூட்ஸ் களாக செயல்படும் அவை எவ்வளவு பெரியதாக இருக்க வேண்டும் என்பதை இப்போது பார்ப்போம் கெப்பாசிட்டர்ஸ் இண்டக்டர்ஸ் இவைகளை கொண்ட சர்க்யூட் களை பகுப்பாய்வு செய்வதற்கு நாம் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் செய்ய வேண்டும் உள்ளீடு V s என்பது ஒரு ஃப்ரீகொன்சி ஒமேகா சில ஒமேகா வில் உள்ள சைனுசாய்டு என்று வைத்துக்கொள்வோம் சைனுசாய்டல் பகுப்பாய்வு செய்யும் போது எல்லா மின்னழுத்தம் மற்றும் மின்னோட்டங்களையும் பேசர் மூலம் தெரியப்படுத்துகிறோம் என்பதை நாம் அறிவோம் அதைத்தான் இங்கே நான் செய்கிறேன் இது உள்ளீட்டு மின்னழுத்தத்துடன் தொடர்புடைய பேசர் ஆகும் மேலும் நம்மிடம் R s உள்ளது C 1 ஆனது ஒன்று பை j ஒமேகா C 1 இம்பெடன்ஸ் ஆக இருக்கும் மேலும் எந்த மின்னழுத்தம் V G S ஆக மீண்டும் இருக்கிறது என்றால் நான் இந்த V G S பேசர் ஐ குறிப்பிடுவேன் மற்றும் இங்கே வெளியீடு மின்னழுத்தம் V o ஆகும் மேலும் நமக்கு இந்த மின்னழுத்தம் பின்னர் தேவைப்படும் அதை நாம் V D என்று அழைக்கலாம் எனவே அதுதான் அதிகரிக்கும் டிரெயின் மின்னழுத்த பேசர் அல்லது டிரெயின் மற்றும் சோர்ஸ் இடையிலான மின்னழுத்தம் ஆகும் இப்போது நீங்கள் அனைவரும் சைனுசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ் ஐ நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன் இல்லையென்றால் தயவுசெய்து அடிப்படை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் களுக்கு சென்று அதன் அடிப்படைகளை அலசி தெரிந்து கொள்ளுங்கள் இப்போது நிச்சயமாக இந்த கரண்ட் சோர்ஸ் ஆனது g m மடங்கு V G S ஆகும் இது பேசர் ஆகும் இப்போது V s ஆனது இந்த மின்மறுப்பு களுக்கு இடையில் பிரிக்கப்படுகிறது மேலும் R 1 க்கு இணையான R 2 உங்களுக்கு V G S ஐ கொடுக்கிறது மற்றும் V G S உங்களுக்கு V நாட் ஐ கொடுக்கிறது எனவே இந்த இரண்டு வெளிப்பாடுகளையும் தனித்தனியாக மதிப்பிடுவேன் அடிப்படையில் V G S பை V s மற்றும் V o பை V G S மற்றும் இவை அனைத்தையும் இணைத்து என்னால் V o பை V s களை கொடுக்க முடியும் இந்த இரண்டையும் பெருக்கினால் V o பை V s கிடைக்கும் நான் நீளமாக விவரங்களை எழுத விரும்பவில்லை அதனால் இவ்வாறு வெளிப்படுத்துகிறேன் எனவே நீங்கள் பகுப்பாய்வை சரியாக செய்தால் V G S பை V s ஆக நீங்கள் பார்க்கலாம் V G S தோன்றும் V களின் பின்னமானது R 1 இணையான R 2 வகுத்தல் R 1 இணையான R 2 பிளஸ் R s பிளஸ் ஒன்று பை j ஒமேகா C 1 க்கு சமமானது ஆகும் இப்போது C 1 மிகப் பெரியதாக இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்றால் அடிப்படையில் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்பட வேண்டும் இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் போல செயல்பட்டால் V G S பை V s ஆனது R 1 இணையான R 2 ஐ R 1 இணையான R 2 பிளஸ் R s ஆல் வகுத்தல் R 1 இணையான R 2 ரெசிஸ்டர்ஸ் களின் விகிதமாக இருக்கும் மேலும் இங்கே இந்த பகுதியில் ஒருவேளை ஒமேகா C 1 மடங்கு R 1 இணையான R 2 பிளஸ் R s ஆனது ஒன்றை விட அதிகமாக இருக்கும் இதை சுலபமாக டினாமிநேட்டர் லிருந்து எளிதாக புறக்கணித்து விடலாம் மேலும் இந்த j ஒமேகா C 1 ஆனது ரத்து செய்யப்படும் மற்றும் இந்த வெளிப்பாடு R 1 இணையான R 2 வகுத்தல் R 1 இணையான R 2 பிளஸ் R s ஆக குறைந்துவிடும் இது ரெசிஸ்ட்டிவ் டிவைடர் ன் வெளிப்பாடு ஆகும் எனவே இது கெப்பாசிட்டர் ஐ தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோலாகும் அல்லது ஒமேகா R 1 இணையான R 2 பிளஸ் R s மற்றும் பலவற்றை விட C 1 அதிகமாக இருக்க வேண்டும் இதை வேறுவிதமாகவும் கூறலாம் கெப்பாசிட்டர் ன் ரிஆக்டன்ஸ் அடிப்படையில் எடுத்துக்கொண்டால் R 1 இணையான R 2 பிளஸ் R s ஆனது ஒன்று பை ஒமேகா C 1 விட மிக சிறியதாக இருக்க வேண்டும் இது C 1 க்கான அளவுகோலாகும் மேலும் சர்க்யூட் அடிப்படையில் இதற்கு என்ன அர்த்தம் இந்த V s ஐ பூஜ்யமாக குறைத்தால் அதாவது சர்க்யூட் க்கான உள்ளீடு பூஜ்யமாக இருக்கும்போது நம்மிடமுள்ள சர்க்யூட் இதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலைப்பாட்டை நீங்கள் பார்க்கும்போது R s பிளஸ் R 2 இணையான R 1 என்பது C 1 முழுவதும் தோன்றும் மின்தடை என்பதை நீங்கள் எளிமையாக தெரிந்துகொள்ள முடியும் இப்போது மீண்டும் அடிப்படை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் களை நினைவுபடுத்தி பாருங்கள் டைம் கன்ஸ்டன்ட்ஸ் ளை முதல் வரிசையில் மதிப்பிடும் விதமும் ஒரு கெப்பாசிட்டர் ன் குறுக்கே தோன்றும் ரெசிஸ்டன்ஸ் ஐ நம்மால் பார்க்க முடியும் எனவே அதைத்தான் இங்கே நாம் செய்கிறோம் இப்போது இன்னும் ஒரு விஷயத்தை நான் விரைவாக குறிப்பிட வேண்டும் அது என்னவென்றால் இரண்டாவது வரிசை அமைப்பு ஆனால் இரண்டு தனித்தனி முதல் வரிசை அமைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன எனவே இதை இரண்டு தனித்தனி முதல் வரிசை அமைப்புகளாக கருதுவது சரியானது ஆகும் ஆகவே இதுதான் முதல் வரிசை முறை ஆகும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கெப்பாசிட்டர் ன் குறுக்கே தோன்றும் ரெசிஸ்டன்ஸ் ஐ கண்டறிந்து அந்த கெப்பாசிட்டர் ஐ விட கெப்பாசிட்டிவ் ரிஆக்டன்ஸ் மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதை வேறு விதமாகக் கூறுவதானால் அதிர்வெண்ணின் பரஸ்பரத்தை விட டைம் கன்ஸ்டன்ட் அதிகமாக இருப்பதை உறுதி செய்வதென்பது மற்றொரு வழியாக கருதவேண்டும் நான் இங்கு அதிர்வெண் என்று சொல்லும்போது இந்த ஒமேகா ஆனது ஒரு வினாடிக்கு ரேடியன்ஸ் களில் உள்ளது எனவே தயவு செய்து அதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எனவே இந்த அளவுகோல்கள் அனைத்துமே ஒரே பொருளை குறிக்கின்றன ஆகவே அடிப்படை எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் களில் நாம் கற்றுக்கொண்டவைகளுடன் இதை தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் நீங்கள் C 1 ஐ இப்படித்தான் தேர்வு செய்கிறீர்கள் C 1 கெப்பாசிட்டர் ன் ரிஆக்டன்ஸ் R s பிளஸ் R 1 இணையான R 2 ஐ விட மிக சிறியதாக இருப்பதை உறுதி செய்துகொள்ள வேண்டும் பின்னர் அது ஷார்ட் சர்க்யூட் போல செயல்படுகிறது அதுவே போதுமான அளவு பெரிய கெப்பாசிட்டர் என்று தெரிந்துகொள்ளலாம் நடைமுறையில் நாம் செய்தவற்றில் வேறுபாடுகள் இருக்கின்றன அதாவது C 1 ஆனது ஒன்று பை ஒமேகா மடங்கு R 1 இணையான R 2 பிளஸ் R s ஐ விட அதிகமாக உள்ளது எனவே C 1 க்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கும் உண்மையான மதிப்பு என்ன இதை நீங்கள் கணக்கிடும்போது இது பத்து நேனோ பாரெட் வரை வரும் இப்போது C 1 என்னவாக இருக்க வேண்டும் இது ஒரு மைக்ரோபாரெட் என்றால் அது இதைவிட அதிகமாக இருக்கும் இது ஒரு மில்லிபாரெட் என்றால் இதைவிட மிக அதிகமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக நீங்கள் மிகவும் உற்சாகமாக இவ்வாறு செய்ய வேண்டாம் ஏனெனில் C 1 ஐ எடுத்துக்கொண்டால் இந்த கட்டுப்பாடுகளை பத்து மடங்கு நம்மால் சொல்ல முடியும் பத்து மடங்கு 10 நேனோ பாரெட் சமமானது போதுமானதும் கூட அல்லது நீங்கள் இன்னும் கொஞ்சம் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் அதை ஆயிரம் முறை அல்லது அது போன்று ஒன்றை உருவாக்க வேண்டியதில்லை